சரி நாம் மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்தது லீடிங் பவர் ஃபேக்டர் லோட் முன்பு லேகிங் பவர் ஃபேக்டர் லோடிற்கு செய்தது போலவே லீடிங் பவர் ஃபேக்டர் லோடிற்கும் செய்ய இருக்கிறோம் இதில் கரண்ட் ஆனது லீடிங் ஆக இருக்கும் இங்கு E22 யில் இருந்து தருவிக்கும் முறையை நான் காட்டவில்லை அது உங்களது வேலை நீங்கள் செய்து பாருங்கள் தோராயமாக்கப்பட்ட படத்தை இங்கு கொடுத்துள்ளேன் இங்கு I2 கரண்ட் V2 வோல்டேஜை விட லீடிங் ஆக இருக்கிறது இரண்டுக்கும் இடையில் இருக்கும் ஆங்கில் ∅2 அடுத்து இது வோல்டேஜ் E2 E2 மற்றும் V2 விற்கு இடையில் இருக்கும் ஆங்கில் δ இவை அனைத்தையும் தெளிவாக குறித்துள்ளேன் அடுத்து E2 வை கிடைமட்டமாக ப்ரொஜக்ஷன் செய்தால் E2 cos δ என்பது V2 ஆக வரும் இதை முழுவதும் தருவிப்பதற்கு முன்பு V2 வின் முடிவில் இவ்வாறு ப்ரொஜக்ஷன் செய்தால் நமக்கு I2 Re2 cos ∅2 எனக் கிடைக்கும் இதனை V2 வுடன் இணைத்துக் கொள்ளலாம் அடுத்து இங்கு ப்ரொஜக்ஷன் எடுங்கள் கிடைமட்டத்தில் நமக்கு I2 X e2 sin ∅2 எனக் கிடைக்கும் இதனை E2 cos δ வெளிப்பாட்டில் கழிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் நமக்கு E2 cos δ என்பது V2 I2 Re2 cos ∅2 I2 X e2 sin ∅2 எனக் கிடைக்கும் இங்கு நாம் δ என்பதை 0 என அனுமானித்துக் கொண்டால் தோராயமாக cos δ 1 என எடுத்துக் கொள்ளலாம் ஆக V2 I2V2 Re2 cos ∅2 X e2 sin ∅2 என்று எழுதலாம் அல்லது E2 V20 எனக் கொண்டு V20 V2V2 என்றும் மாற்றலாம் மேலும் V2I2 என்பதை Z எனப் பொருத்தி எளிமைப்படுத்தினால் நமக்கு V20 V2V2 Re2 p u sin ∅2 என்று கிடைக்கும் எனவே பொதுவாகச் சொல்ல வேண்டுமென்றால் லேகிங் பவர் ஃபேக்டருக்கு "" குறியும் லீடிங் பவர் ஃபேக்டருக்கு "-" குறியும் இருக்கும் இதே போல் யூனிடி பவர் ஃபேக்டருக்கு என்ன இருக்கும் அதன் பக்கத்திற்கு நகர்வோம் இதோ இங்கும் Re2 என்பதை V2I2 ஆல் வகுக்க முடியும் ஆக Re2ZB2 என்பது Re2 பெர் யூனிட் ஆகும் இங்கு யூனிடி பவர் ஃபேக்டர் என்பதால் cos ∅ 1 எனப் பொருத்திக் கொள்கிறோம் எனவே வோல்டேஜ் ரெகுலேஷன் வெளிப்பாட்டை பொதுவாக பின்வருமாறு எழுதலாம் Re2 p யூனிடி பவர் ஃபேக்டராக இருந்தால் ∅2 0 எனவே cos ∅2 1 sin ∅2 0 என்று மதிப்புகளைப் பொருத்தினால் நமக்கு Re2 பெர் யூனிட் என்று மட்டும் கிடைக்கும் லேகிங் பவர் ஃபேக்டருக்கு "" குறியும் லீடிங் பவர் ஃபேக்டருக்கு "-" குறியும் வரும் எனவே இந்த பொது சூத்திரத்தை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பொலாரிட்டி டெஸ்ட் பற்றி பார்ப்போம் படத்தில் காண்பது போல் நீங்கள் ஆய்வகத்தில் செய்திருப்பீர்கள் காண்பிக்கப்பட்டுள்ள படத்தில் ஸ்மால் a1 ஸ்மால் a2 என்பது லோ வோல்டேஜ் வைண்டிங் மற்றும் கேபிடல் A1 கேபிடல் A2 என்பது ஹை வோல்டேஜ் வைண்டிங் ஆகும் இப்பொழுது ஸ்மால் a1 "" ஆகவும் ஸ்மால் a2 "-" ஆகவும் மற்றும் கேபிடல் A1 "" ஆகவும் கேபிடல் A2 "-" ஆகவும் குறிக்கப்பட்டு உள்ளது இந்த வோல்டேஜ் ஆனது V1 மற்றும் இந்தப் பக்கத்தில் V2 வோல்ட்மீட்டரை கேபிடல் A1 க்கும் ஸ்மால் a1 க்கும் இடையில் இணைக்கப்பட்டுள்ளது இவை தான் இப்போதைய பொலாரிட்டி ஆகும் இங்கு V என்பது V1 டிஃபரென்ஸ் ஆபரேட்டர் V2 என்று வரும் இந்த டிஃபரென்ஸ் ஆபரேட்டருடைய சின்னம் டில்டா போல இருக்கும் இங்கு ஏன் நான் டிஃபரென்ஸ் ஆபரேட்டர் உபயோகித்துள்ளேன் என்பதை நீங்கள் கண்டுபிடியுங்கள் உங்களுக்கான பயிற்சி வினா அது இப்பொழுது வைண்டிங் உடைய பொலாரிட்டி படத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது இதைப் போலவே வோல்ட்மீட்டர் ரீடிங் எனக்குக் கிடைக்குமாயின் நான் எந்த வித மாற்றத்தையும் செய்யத் தேவையில்லை இருப்பினும் இங்கு டிஃபரென்ஸ் ஆபரேட்டர் ஏன் உபயோகித்தேன் என்பது உங்களுக்கான பயிற்சி கேள்வி ஒரு வேளை நமக்கு V V1 V2 எனக் கிடைத்தால் ஏதாவது ஒரு வைண்டிங்கின் பொலாரிட்டி மார்ஜினை இடைப்பரிமாற்றம் செய்ய வேண்டும் ஒன்று இந்தப் பக்கம் அல்லது இந்தப் பக்கம் V V1 V2 என்பது அடிட்டிவ் பொலாரிட்டி ஆகும் இவை தான் பொலாரிட்டி டெஸ்ட் பற்றிய விஷயங்கள் அடுத்து Rc மற்றும் Xm கண்டுபிடிப்பதற்கான ஓபன் சர்க்யூட் டெஸ்ட் பற்றி பார்ப்போம் பொதுவாக டிரான்ஸ்பார்மருடைய அளவுருக்களான Rc Xm R1 X1 R2 X2 ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் இயல்பில் ஓபன் சர்க்யூட் டெஸ்ட் என்பது Rc மற்றும் Xm எனும் ஷன்ட் அளவுருக்களை அறிந்து கொள்ள உதவும் ஒரு டெஸ்ட் ஆகும் இவை இரண்டும் பேரலல் ஆக இணைக்கப்பட்டுள்ளதால் ஷன்ட் அளவுரு என அழைக்கிறோம் இப்பொழுது ஓபன் சர்க்யூட் டெஸ்ட் செய்ய ஒரு வோல்ட்மீட்டர் ஒரு அம்மீட்டர் தேவைப்படும் செகன்டரி சைட் அதாவது ஹை வோல்டேஜ் சைடை ஓபனாக வைக்க வேண்டும் உண்மையில் ஓபன் சர்க்யூட் டெஸ்டோ அல்லது ஷார்ட் சர்க்யூட் டெஸ்டோ எந்த சைடிலும் செயல்படுத்த முடியும் ஆனால் ஆய்வகத்தில் பொதுவாக ஓபன் சர்க்யூட் டெஸ்டை எல் சைடில் தான் செயல்படுத்துவோம் சைடில் செய்ய மாட்டோம் ஆனால் உண்மையில் இரண்டு இடத்திலும் செய்ய இயலும் சில சமயம் ஆய்வகத்தில் ஹை வோல்டேஜ் கிடைக்கப் பெறாததால் லோ வோல்டேஜ் சைடில் ஓபன் சர்க்யூட் டெஸ்ட் செய்ய நேரிடுகிறது அதே போல் ஆய்வகத்தில் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் ஹை வோல்டேஜ் சைடில் செய்யப்படுகிறது ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் - இந்த டெஸ்டை எந்த சைடிலும் செய்யலாம் ஒரே மாதிரியான விடை தான் கிடைக்கும் இங்கு ஒரு அம்மீட்டர் ஒரு வோல்ட்மீட்டர் மற்றும் ஒரு வாட்மீட்டர் இணைக்கப்பட்டு உள்ளளது இங்கு V1 என்பது சப்ளை வோல்டேஜ் ஆக இப்பொழுது லோ வோல்டேஜ் சைடிற்கு சப்ளை கொடுக்கிறோம் ஆய்வகத்தில் இருக்கும் டிரான்ஸ்பார்மரின் ரேட்டிங் 110220 வோல்ட் என்று வைத்துக் கொண்டால் இதில் 110 வோல்ட் என்பது லோ வோல்டேஜ் சைட் மற்றும் 220 வோல்ட் என்பது ஹை வோல்டேஜ் சைட் ஆகும் ஒரு வேளை உதாரணத்திற்கு லோ வோல்டேஜ் சைட் 110 வோல்ட் என்றும் ஹை வோல்டேஜ் சைட் என்பது 2000 வோல்ட் அதாவது 2 KV என்றும் வைத்துக் கொள்வோம் இந்நிலையில் ஓபன் சர்க்யூட் டெஸ்ட் செய்ய முழு வோல்டேஜ் தேவைப்படும் ஆனால் 2 KV ஆய்வகத்தில் இருக்க வாய்ப்பில்லை அதனால் தான் நாம் ஓபன் சர்க்யூட் டெஸ்டை இரண்டு பக்கமும் செய்ய வாய்ப்பிருந்தும் லோ வோல்டேஜ் சைடில் செய்கிறோம் ஆனால் இரண்டு வழக்குகளிலும் நமக்கு Rc மற்றும் Xm மதிப்புகள் ஒன்றாகத் தான் கிடைக்கும் இங்கு செகன்டரி சைட் ஒபன் ஆக இருக்கிறது அதாவது லோட் எதுவுமில்லை இந்நிலையில் வாட்மீட்டர் காட்டும் ரீடிங் ஆனது கோர் லாஸ் என்றே எடுத்துக் கொள்ளலாம் காரணம் ஓபன் சர்க்யூட் என்பது நோ லோட் கரண்ட்டை எடுத்துச் செல்லும் இதன்படி அம்மீட்டர் I0 எனும் நோ லோட் கரண்ட்டையும் வாட்மீட்டர் நோ லோட் பவர் லாஸையும் கொடுக்கிறது வோல்ட்மீட்டர் ஆனது கொடுக்கப்பட்ட வோல்டேஜ் V1 ஐக் காட்டுகிறது ஆக நமக்கு வோல்ட்மீட்டர் ரீடிங் V1 அம்மீட்டர் ரீடிங் I0 மற்றும் வாட்மீட்டர் ரீடிங் Wi என அனைத்தும் தெரிவதால் V1I0cos ∅0 Wi எனும் சமன்பாட்டில் இருந்து ∅0 ஐக் கண்டுபிடித்து விடலாம் அதாவது cos ∅0 WiV1I0 என்பது நோ லோட் பவர் ஃபேக்டர் ஆகும் இவ்வாறு cos ∅0 கண்டுபிடித்தவுடன் Ic I0 cos ∅0 மற்றும் Im I0 sin ∅0 ஆகியவற்றையும் கணக்கிட முடியும் அடுத்து ஈக்குவேலன்ட் சர்க்யூட்டில் இது R1 மற்றும் இது X1 ஆகும் இது தான் செகன்டரி ஓபன் சர்க்யூட்டில் இருக்கும் போது கிடைத்த கரண்ட் I0 ஆகும் இந்தப் பகுதிக்கு பிறகு எதுவும் வரையவில்லை இது R1 இது X1 மற்றும் இது கரண்ட் I0 எனவே Rc என்பதை V1Ic V1 I0 cos ∅0 என்றும் Xm என்பதை V1 Im V1 I0 sin ∅0 என்றும் எழுதலாம் உண்மையில் I0 மின்சாரமும் டிரான்ஸ்பார்மர் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் ம் மிக சிறியதாக இருப்பதால் டிரான்ஸ்பார்மரின் வைண்டிங் லாஸ் ஐ நோ லோட் நிலையில் புறந்தள்ளி விடலாம் இங்கு காட்டப்பட்டுள்ள நோ லோட் ஈக்குவேலன்ட் சர்க்யூட்டில் R1 மற்றும் X1 ஐ சேர்க்கவில்லை அனைத்தையும் அம்புக் குறியிட்டு காட்டப்பட்டுள்ளது அடுத்து I02R1 என்னும் நோ லோட் காப்பர் லாஸ் ம் மிக மிக குறைவு என்பதால் புறந்தள்ளி விடலாம் ஆக வாட்மீட்டர் காட்டும் ரீடிங் ஐயன் அல்லது கோர் லாஸ் மட்டுமே I0 என்பது மிக குறைவாக இருப்பதால் R1 j X1 குறுக்கே ஏற்படும் வோல்டேஜ் டிராப்பும் புறந்தள்ளக் கூடியதாகத் தான் இருக்கும் எனவே இது ஒரு அப்ராக்சிமேட் சர்க்யூட் ஆகும் இப்பொழுது சீரிஸ் அளவுருக்களான ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிக்க ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் செய்வதைப் பற்றி பார்ப்போம் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் என்பது ஹை வோல்டேஜ் சைடில் செய்யப்படும் டெஸ்ட் ஆகும் இந்த டெஸ்டில் செகன்டரி சைடை ஷார்ட் சர்க்யூட் செய்கிறோம் மேலும் இதில் லோ வோல்டேஜ் செகன்டரியில் ரேடட் அல்லது ஃபுல் லோட் கரண்ட் பாய்வதற்கு ஹை வோல்டேஜ் சைடில் 5 முதல் 8 சதவீத வோல்டேஜ் தேவைப்படும் இந்தக் குறைந்த வோல்டேஜ் சப்ளையை Vsc என்று எடுத்துக் கொள்வோம் இதனை வேரியாக் என்னும் கருவி மூலம் கொடுக்க இயலும் வேரியாக் என்பது வேரியபல் ரெசிஸ்டன்ஸ் சப்ளை ஆகும் வேரியாக்கை இவ்வாறு வேகமாக நகர்த்தும் போது கரண்ட்டை உபயோகிப்பதால் ப்யூஸ் கட் ஆகி விடும் இங்கு வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் மற்றும் வாட்மீட்டர் இணைக்கப்பட்டுள்ளது இது தான் ஷார்ட் சர்க்யூட்டில் உள்ள லோ வோல்டேஜ் ஆகும் இப்பொழுது ஃபுல் லோட் அல்லது ரேடட் கரண்ட் பாய்வதற்கு 5 முதல் 8 சதவீத ரேடட் வோல்டேஜ் தேவைப்படுகிறது இதன் விளைவாக எக்சைட்டிங் கரண்ட் அதாவது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஆனது 0 1 முதல் 0 5 சதவீத ஃபுல் லோட் கரண்ட் ஆகத் தேவைப்படும் ஆக எக்சைட்டிங் கரண்ட் I0 என்பது மிக மிக குறைவானது புறந்தள்ளக்கூடியது அதே போல் டிரான்ஸ்பார்மர் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் ஆகியவையும் குறைவாகவே இருக்கும் அளவில் சிறியதாகவே இருக்கும் ஆக வாட்மீட்டர் ரீடிங் காப்பர் லாஸ் அளவையும் அம்மீட்டர் ரீடிங் ஃபுல் லோட் கரண்ட்டையும் கொடுக்கும் ஆக இந்த உதாரணத்தில் 2 2 KVA 110220 வோல்ட் டிரான்ஸ்பார்மரை எடுத்துக் கொள்ளுங்கள் இங்கு ஹை வோல்டேஜ் சைட் என்பது 220 வோல்ட் ஷார்ட் சர்க்யூட் வோல்டேஜ் என்பது 220 வோல்ட்டில் 5 முதல் 8 சதவீதம் ஆக இருக்கும் பேச்சிற்கு 5 சதவீதம் என வைத்துக் கொண்டால் 220 5 11 வோல்ட் எனக் கிடைக்கும் அடுத்து ஃபுல் லோட் கரண்ட்டை கண்டுபிடிக்க 2 2 KVA வை ஹை வோல்டேஜ் ஆன 220 வோல்ட்டால் வகுக்க வேண்டும் அதாவது 2 21000220 10 ஆம்பியர் ஆக 5 சதவீத மதிப்பு 11 வோல்ட் ஆகும் எனவே கிட்டத்தட்ட 11 12 அல்லது 13 வோல்ட் வரை 10 ஆம்பியர் கரண்ட் பாயும் எனவே வேரியாக்கை மிக மெதுவாக நகர்த்த வேண்டும் வேகமாக நகர்த்தினால் ப்யூஸ் கட் ஆஃப் ஆகி விடும் பிறகு புதிதாக ப்யூஸ் வையரை மாற்ற வேண்டும் எனவே இது தான் டிரான்ஸ்பார்மரின் ஈக்குவேலன்ட் சர்க்யூட் இது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் I0 I0 என்பது Isc ன் மிக குறைந்த சதவீதம் ஆகும் எனவே இதைப் புறந்தள்ளிவிடலாம் ஆக Rc ன் லாசையும் கருதத் தேவையில்லை மிக மிகக் குறைவான மதிப்புடையதனால் இந்த கூற்றைப் புறந்தள்ளிவிடலாம் அதாவது இது ஒரு எளிய சீரிஸ் சர்க்யூட் ஆக மாறிவிடும் R1 X1 R2 X2 என அனைத்தும் சீரிஸ் ஆக இணைந்திருக்கும் எனவே இதை ஷார்ட் சர்க்யூட் நிலையில் உள்ள அப்ராக்சிமேட் ஈக்குவேலன்ட் சர்க்யூட் எனலாம் பவர் Wsc என்பது காப்பர் லாஸ் Isc என்பது ஃபுல் லோட் கரண்ட் மற்றும் Vsc என்பது வோல்டேஜ் ஆகும் இப்பொழுது டிரான்ஸ்பார்மரின் இம்படென்ஸ் Z என்பதை VscIsc என எழுதலாம் இதில் R R1 R2 மற்றும் X X1 X2 வாட்மீட்டரில் நமக்கு கிடைத்த ரீடிங் Wsc என்னும் காப்பர் லாஸ் ஆகும் Wsc Isc2 R ஆக R WscIsc2 இங்கு R1 R2 மூலம் R கிடைக்கும் இவை அனைத்தும் ஹை வோல்டேஜ் சைடிற்கு ரெஃபர் செய்யப்பட்டுள்ளது காரணம் ஹை வோல்டேஜ் சைடில் தான் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் செய்தோம் இதன் மூலம் Z ன் மதிப்பைப் பெறுகிறோம் ஆக X √ இதில் X ஐ எடுத்துக் கொண்டால் X1 X2 இணையாக இருக்கிறது அதே போல் R ல் R1 R2 இணையாக உள்ளது அப்படியானால் இதனை எவ்வாறு பிரிப்பது பொதுவாக ரெசிஸ்டன்ஸை பிரிப்பதற்கான வழி யாதெனில் ப்ரைமரி மற்றும் செகன்டரி சைடில் டி மெஸர்மென்ட் எடுத்து அதனை உரிய முறையில் ஏ வேல்யூவாக சரி செய்யப்பட வேண்டும் இதனை இந்த காணொலி விரிவுரையில் சொல்லப் போவதில்லை நீங்கள் அதனைக் கண்டுபிடியுங்கள் ஒரு வேளை டிரான்ஸ்பார்மரின் இரண்டு சைடிலும் உள்ள ரெசிஸ்டன்ஸை அளக்க சொன்னால் என்ன செய்வது என சிந்தியுங்கள் நீங்களே சொந்தமாக முயற்சி செய்யுங்கள் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் ரியாக்டன்ஸை பிரிக்க முடியாது ஆயினும் அதனை ப்ரைமரி மற்றும் செகன்டரி சைடிற்கு சரிசமமாக அப்ராக்சிமேட் செய்யலாம் நன்கு வடிவமைக்கப்பட்ட டிரான்ஸ்பார்மரில் ரியாக்டன்ஸ் ஆனது X1 X2 என இருக்கும் இது போதுமான வரை துல்லியமானது இதே போல் R1 மற்றும் R2 க்கு தொடர்பு எப்படி இருக்கும் என்பதை ஃபோரமில் சொல்லுங்கள் சரியா இல்லை தவறா என்று நான் கூறுகிறேன் இதில் எண் சார்ந்த விஷயத்தை பிறகு பார்ப்போம் அடுத்தது ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் அடிப்படையில் இது 1 வைண்டிங் டிரான்ஸ்பார்மர் இதை மாதிரியே ஒரு கருவியைப் பற்றி முன்னர் கூறியிருந்தேன் இந்த ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் எங்கு உபயோகப்படுகிறது என்பதற்கு ஒரு உதாரணம் கொடுங்கள் முன்பு நான் சொன்ன 2 வைண்டிங் டிரான்ஸ்பார்மரில் வைண்டிங்ஸ் ஆனது எலக்ட்ரிகல்லாக தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கும் அதனால் அனைத்து வோல்ட் ஆம்பியரும் மேக்னடிக்கலாக மாற்றப்படுகின்றன இது சிங்கில் பேஸ் டிரான்ஸ்பார்மருக்கும் பொருந்தும் ஒரு வேளை ப்ரைமரி மற்றும் செகன்டரி வைண்டிங் ஆகிய இரண்டும் எலக்ட்ரிகல்லாக இணைக்கப்பட்டு இருந்தால் வைண்டிங்கின் இந்த பகுதி இரண்டு தரப்புக்கும் பொதுவானதாக இருக்கும் இதைத் தான் ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் என்று அழைக்கிறோம் ஆட்டோ டிரான்ஸ்பார்மரை உபயோகிக்கும் இடங்கள் யாவன 1 இன்டக்ஷன் மோட்டார் ஸ்டார்டர் 2 வேரியபல் வோல்டேஜ் பவர் சப்ளை அதாவது வேரியாக் இங்கு லோ வோல்டேஜ் மற்றும் கரண்ட் மட்டம் என குறிப்பில் கொடுக்கப்பட்டு உள்ளது இப்பொழுது இந்த சர்க்யூட்டைப் பாருங்கள் முதலில் கொஞ்சமாவது தெளிவாகப் புரிந்து கொள்ள வேண்டும் குழப்பம் இருக்கக் கூடாது முதலில் இங்கு வெறும் 1 வைண்டிங் தான் உள்ளது ஒருவேளை இதை 2 வைண்டிங் டிரான்ஸ்பார்மர் ஆக கருத எண்ணிணால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்தப் பகுதியை ஒரு வைண்டிங் ஆகவும் மற்றும் இந்தப் பகுதியை இன்னொரு வைண்டிங் ஆகவும் எடுத்துக் கொள்ள வேண்டும் இதை சாதாரண 2 வைண்டிங் டிரான்ஸ்பார்மராக இங்கு உருவகப்படுத்தி வரைகிறேன் இதில் பாயும் மின்சாரம் I1 மற்றும் இதில் பாயும் மின்சாரம் ஆக இந்த நிலையில் இதில் செல்லும் மின்சாரம் I1 ஒரு வேளை லோட் இணைக்கப்பட்டிருந்தால் அதில் பாயும் மின்சாரம் I2 என்று வைத்துக் கொள்வோம் ஆக வைண்டிங்கின் இந்தப் பகுதியில் இந்தத் திசையை கருதினால் மின்சாரம் என எழுதலாம் நான் இந்தத் திசையை எடுத்துக் கொள்கிறேன் அதில் பாயும் மின்சாரம் என்று வரும் எனவே புள்ளி A முதல் C வரை முழுமையான வைண்டிங் இருக்கும் அதனுடைய டர்ன்ஸ் எண்ணிக்கை N1 அடுத்து புள்ளி B முதல் C வரை உள்ள வைண்டிங்கின் டர்ன்ஸ் எண்ணிக்கை N2 ஆகும் A முதல் B வரை செல்லும் மின்சாரம் I1 என்றால் C முதல் B வரை இந்தத் திசையில் செல்லும் மின்சாரம் ஆகும் இது வோல்டேஜ் V1 மற்றும் இது V2 ஆகும் ஆட்டோ டிரான்ஸ்பார்மரை 2 வைண்டிங் டிரான்ஸ்பார்மருடன் ஒப்பிடுகையில் குறைந்த ரியாக்டன்ஸ் குறைவான லாசஸ் சிறிய எக்சைட்டிங் கரண்ட் மற்றும் சிறந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் என பல்வேறு சிறப்புகளைக் கொண்டுள்ளது ப்ரைமரி டர்ன்ஸ் N1 என வைத்துக் கொள்வோம் அதாவது வைண்டிங் பகுதி AC அடுத்து லோ வோல்டேஜ் செகன்டரிக்காக N2 டர்ன்ஸ் எடுத்துள்ளோம் இது வைண்டிங் பகுதி BC அடுத்து 2 வைண்டிங் வோல்டேஜ் மற்றும் டர்ன்ஸ் ரேஷியோ ஆகியவற்றைப் பார்ப்போம் 2 வைண்டிங் டிரான்ஸ்பார்மர் ஆக எடுத்துக் கொண்டால் இந்த வோல்டேஜ் V1 இந்த வோல்டேஜ் V2 மற்றும் இந்த பகுதியில் வோல்டேஜ் ஆக இருக்கும் எனவே K என்பதை V2 அல்லது N2 என்று மாறும் இதை மட்டும் தெளிவாக குழப்பமில்லாமல் புரிந்து கொள்ளுங்கள் இதில் N1 N2 வைப் விட பெரியது ஆட்டோ டிரான்ஸ்பார்மரின் டர்ன்ஸ் ரேஷியோ என்பது K' V1V2 ஆட்டோ டிரான்ஸ்பார்மரைப் பொறுத்தவரை ஒரே வைண்டிங்கைத் தான் இரண்டு பக்கமும் உபயோகிக்கிறோம் எனவே இந்த டர்ன் N1 மற்றும் இதே வைண்டிங்கில் இருந்து எடுப்பதால் வேறு ஒரு டர்ன் கிடைக்கிறது இங்கு வோல்டேஜ் V2 ஆக ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் படத்தைப் பார்க்கையில் N1 N2 வை விடப் பெரியதாக இருப்பதை அறிகிறோம் எனவே K V1V2 N1N2 என்பது 1 ஐ விட உயர்ந்ததாக இருக்கும் இப்பொழுது K ன் நியூமரேட்டரில் V2 எனும் பதத்தைக் கூட்டி மற்றும் கழிக்கவும் அவ்வாறு செய்தால் K எனும் வெளிப்பாடு பின் வருமாறு மாறும் K V1 V2 V2 V2 V2 1 இங்கு V2 K என்பதால் இறுதியில் நமக்கு K K 1 என்று கிடைக்கும் இது தான் ஆட்டோ டிரான்ஸ்பார்மருக்கும் 2 வைண்டிங் டிரான்ஸ்பார்மருக்கும் உள்ள உறவு அடுத்து இரண்டு டிரான்ஸ்பார்மர்களின் வோல்ட் ஆம்பியர் ரேட்டிங்கை ஒப்பிட்டுப் பார்க்கலாம் இங்கு "TW" என்பது 2 வைண்டிங்கைக் குறிக்கிறது ஆக 2 வைண்டிங் டிரான்ஸ்பார்மரின் வோல்ட் ஆம்பியர் ரேடிங் என்பது I1 V2என்று வரும் இது எப்படி என்று பார்ப்போம் படத்தில் உள்ள முழுமையான வைண்டிங்கை இரண்டு தனி வைண்டிங்காக உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்கையில் ஒரு பகுதி வைண்டிங்கில் வோல்டேஜ் என்பது மற்றும் கரண்ட் I1 என இருக்கிறது ஆக அதனுடைய வி ரேட்டிங் I1 அதே போல் மற்றொரு பாகத்தை எடுத்துக் கொண்டால் வோல்டேஜ் V2 கரண்ட் என்பதால் வி ரேட்டிங் V2 என எழுதப்படுகிறது இரண்டுமே சமமாக இருப்பதால் I1 V2 என்று எழுதுகிறோம் ஆட்டோ டிரான்ஸ்பார்மருக்கு ஒரே வைண்டிங்கைத் தான் பயன்படுத்துகிறோம் எனவே அதனுடைய வோல்ட் ஆம்பியர் ரேடிங் என்பது V1 I1 ஆகும் மேலும் ஆட்டோ டிரான்ஸ்பார்மரில் இன்புட் பகுதியில் முழு வைண்டிங்கையும் கணக்கில் கொள்கிறோம் எனவே அதன் வோல்ட் V1 கரண்ட் I1 என எடுத்தால் இன்புட் V1 I1 என வரும் அடுத்து அவுட்புட் பகுதியில் பாயும் மின்சாரம் I2 வோல்டேஜ் V2 என்பதால் அவுட்புட் V2 I2 என வரும் ஐடியல் நிலையில் V2 I2 V1 I1 என எடுத்துக் கொள்கிறோம் சரி இப்பொழுது TW வெளிப்பாட்டை V1 ஆல் பெருக்கி வகுத்தால் நமக்கு TW V1 V2V1 V1 I1 1 V2V1 V1 I1 எனக் கிடைக்கும் இதில் V1I1 என்பது ஆட்டோ டிரான்ஸ்பார்மரின் வோல்ட் ஆம்பியர் ரேடிங் auto ஆகும் இதனையும் V2V1 என்பதை N2N1 என்றும் பொருத்தினால் நமக்கு TW N1 N2N1auto என்று வரும் இந்த பதத்துடன் N2 வை பெருக்கி வகுத்தால் TW N1 N2 N2 N2N1auto எனக் கிடைக்கும் இதில் N1 N2 N2 என்பதை KK என்றும் பின் K என்பதை K 1 என்றும் பொருத்தி எளிதாக்கினால் நமக்கு auto வெளிப்பாடு கிடைக்கும் auto K 1K TW அல்லது auto 1 1K TW எனவே auto TW அதாவது 2 வைண்டிங் டிரான்ஸ்பார்மரின் வி ரேடிங்கை விட ஆட்டோ டிரான்ஸ்பார்மரின் வி ரேடிங் அதிகம் காரணம் K ன் மதிப்பு 0 ஐ விட பெரியது ஆகும் இத்துடன் சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மர் தலைப்பு முடிந்தது ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் பற்றி எந்தவித குழப்பமும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்து சில எண் சார்ந்த சிக்கல்களைப் பார்ப்போம் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இங்கு ஒரு 4 KVA 200400 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மரின் அப்ராக்சிமேட் ஈக்குவேலன்ட் சர்க்யூட்டின் அளவுருக்களான Re Xe Rc மற்றும் Xm ஆகியவற்றின் ஓம் மதிப்பு கொடுக்கப்பட்டு உள்ளன இந்த டிரான்ஸ்பார்மரின் ப்ரைமரிக்கு ரேடட் வோல்டேஜ் ஆன 200 வோல்ட் ஐ கொடுத்தால் 10 ஆம்பியர் 0 8 லேகிங் பவர் ஃபேக்டர் செகன்டரியில் பாயும் இதற்கு நீங்கள் 1 ப்ரைமரி கரண்ட் 2 செகன்டரியில் உள்ள ப்ரைமரி டெர்மினல் வோல்டேஜ் ஆகியவற்றைக் கணக்கிட வேண்டும் இது மிக எளிய கேள்வி இது தான் சர்க்யூட் இது தான் ஈக்குவேலன்ட் சர்க்யூட் இவை Re1 மற்றும் Xe1 இந்தப் பகுதியில் லோட் இருக்கிறது அனைத்துமே ப்ரைமரி சைடிற்கு ரெஃபர் செய்யப்பட்டுள்ளது ஆக நாம் முன்பு பார்த்த படி ப்ரைமரி சைடிற்கு மாற்றம் செய்தால் V2 KV2 என மாற்றிக் கொள்ளலாம் விடுபட்ட கோடால் லோட் இணைக்கப்பட்டுள்ளது முன்பு இதே போன்ற ஒரு சர்க்யூட்டை எடுத்து தீர்வு கண்டிருக்கிறோம் இங்கு I2 10 ஆம்பியர் 0 8 லேகிங் பவர் ஃபேக்டர் எனக் கொடுத்திருக்கிறார்கள் I2 என்பது செகன்டரி சைடில் உள்ளதால் அதைப் ப்ரைமரி சைடிற்கு மாற்றம் செய்ய I2 I2 N2N1 எனும் சூத்திரத்தை உபயோகிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் I2 20 ஆம்பியர் 0 8 லேகிங் பவர் ஃபேக்டர் எனக் கிடைக்கும் அதாவது 36 87° லேகிங் என்று பொருள் எனவே I2 என்பதை ஆம்பியர் என எழுதலாம் நன்கு புரிந்த முறை என்பதால் நேரடியாக நாம் விடையை எழுதுகிறோம் Rc 600 Ω மற்றும் டெர்மினல் வோல்டேஜ் 200 வோல்ட் என்பதால் Ic 200600 மற்றும் அதே போல் Im என்பதை 200300 என்ற முறையில் தீர்க்கலாம் இறுதியில் I0 எனக் கிடைக்கும் இதில் I0 என்பது நோ லோட் கரண்ட் ஆகும் அடுத்து I1 I0 I2 என்பதில் நமக்கு கிடைத்த மதிப்பினைப் பொருத்தினால் நமக்கு I1 20 67 ஆங்கில் 37 8° ஆம்பியர் எனக் கிடைக்கும் அடுத்து V2 ஐக் கண்டுபிடிக்க நாம் ஏற்கனவே தருவியில் பார்த்த சூத்திரத்தைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது V2 V1 I2Re1 jXe1 193 2 1 2° வோல்ட் எனக் கிடைக்கும் அடுத்து V2 தெரிந்து கொள்ள V2 K V2 எனும் வெளிப்பாட்டையும் அதில் K 12 என்பதையும் பொருத்தினால் நமக்கு V2 என்பது 386 4 ஆங்கில் 1 2° வோல்ட் என வரும் வோல்ட் ரேஷியோ என்பது 200400 என்றாக எடுத்துக் கொள்ளலாம் இது ஒரு எளிய சிக்கல் அடுத்து 11வது எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் ஒரு டிரான்ஸ்பார்மருக்கு அதிகபட்ச எஃபீசியென்சி ஆக 0 98 15 KVA யூனிடி பவர் ஃபேக்டரில் கிடைக்கிறது ஒரு நாளைக்கு பின்வருமாறு லோட் செய்கிறோம் 10 மணிநேரத்திற்கு 3 கிலோவாட் 0 6 பவர் ஃபேக்டர் 5 மணிநேரத்திற்கு 10 கிலோவாட் 0 8 பவர் ஃபேக்டர் 5 மணிநேரத்திற்கு 18 கிலோவாட் 0 9 பவர் ஃபேக்டர் 4 மணிநேரத்திற்கு லோட் எதுவும் இணைக்கவில்லை இங்கு வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் பவர் ஃபேக்டர் லேகிங் என எடுத்துக் கொள்ளலாம் அனைத்து மணி நேரத்தையும் கூட்டினால் நமக்க 24 மணி நேரம் வரும் இதற்கு நீங்கள் ஆல் டே எஃபீசியென்சி கண்டுபிடிக்க வேண்டும் ஆக 10 மணி நேரம் 3 கிலோவாட் என்றால் அடிப்படையில் 3 10 30 கிலோவாட் அவர் ஆகும் இதைப் போலத் தான் மற்றவையும் இங்கு அதிகபட்ச எஃபீசியென்சி ஆன 0 98 என்பது 15 KVA யூனிடி பவர் ஃபேக்டரில் கிடைக்கிறது அதாவது அதிகபட்ச எஃபீசியென்சியில் ஐயன் லாஸ் காப்பர் லாஸ் Iron Loss Copper Loss இது முன்பே நாம் கண்டுபிடித்தது தான் மேலும் ηmax XpflXpfl 2 Wi அல்லது அவுட்புட்அவுட்புட்2 W i இங்கு அவுட்புட் என்பது 15 KVA யூனிடி பவர் ஃபேக்டர் எனவே அவுட்புட் 15 1000 1 ஆக 15 1000 115 1000 1 2 Wi 0 98 என எழுதி எளிமைப்படுத்தினால் நமக்கு Wi 153 வாட் அல்லது 0 153 கிலோவாட் எனக் கிடைக்கும் அதிகபட்ச எஃபீசியென்சியில் ஐயன் லாஸ் காப்பர் லாஸ் என்பதால் காப்பர் லாஸையும் 0 153 கிலோவாட் என எடுத்துக் கொள்கிறோம் இப்பொழுது இடைவெளி 1 ல் 10 மணிநேரம் லோட் 3 கிலோ வாட்0 6 பவர் ஃபேக்டர் 5 KVA ஆக இந்த லோடிற்குத் தான் காப்பர் லாஸ் கண்டுபிடிக்க வேண்டும் காப்பர் லாஸ் என்பது லோட் ஸ்கொயருக்கு விகிதாச்சாரமாக இருக்கும் இங்கு ரேடட் கே என்பது 15 KVA எனக் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த இடைவெளியில் லோட் என்பது 5 KVA ஆக காப்பர் லாஸ் என்பது 5152 0 017 கிலோவாட் ஆகும் இந்த இடைவெளியில் எனர்ஜி லாஸ் என்பது 0 01710 0 17 கிலோவாட் அவர் ஆகும் இப்பொழுது கேள்வியைக் கவனித்தால் 10 மணிநேரத்தில் 3 கிலோவாட் மற்றும் பவர் ஃபேக்டர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது எனவே இந்த லோடை நாம் கே ஆக மாற்றி இருக்கிறோம் காரணம் அது லோட் ஸ்கொயரைச் சார்ந்தது ஒருவேளை இது ஒரு சாதாரண லோடாகக் கொடுத்திருந்தால் 3 கிலோவாட் 10 30 கிலோவாட் அவர் என கிடைத்திருக்கும் இதைப்பற்றி கொஞ்சம் ஏற்கனவே டி சர்க்யூட் தலைப்பில் பார்த்திருக்கிறோம் இதைப் போலவேஅடுத்த இடைவெளியான 5 மணிநேரத்தைப் பார்ப்போம் இரண்டாவது இடைவெளியில் லோட் 10 கிலோவாட்0 8 பவர் ஃபேக்டர் 12 5 KVA காப்பர் லாஸ் 12 5152 0 153 0 1042 KW எனர்ஜி லாஸ் 5 0 1042 0 521 கிலோவாட் அவர் அதுபோலவே மூன்றாவது இடைவெளியில் லோட் 18 கிலோவாட்0 9 பவர் ஃபேக்டர் 20 KVA இங்கு ரேடிங்கை விட லோட் அதிகமாக உள்ளதால் டிரான்ஸ்பார்மர் ஓவர் லோட் ஆகியிருக்கிறது காப்பர் லாஸ் 20152 0 153 0 272 KW எனர்ஜி லாஸ் 5 0 36 கிலோவாட் அவர் அடுத்து நான்காம் இடைவெளியில் காப்பர் லாஸ் மற்றும் எனர்ஜி லாஸ் ஆகியவை இரண்டுமே 0 ஆகும் ஐயன் லாஸ் என்பது 0 153 கிலோவாட் ஆக ஒரு நாள் முழுவதும் ஐயன் லாஸினால் ஏற்பட்ட எனர்ஜி லாஸ் என்பது 0 153 24 3 672 கிலோவாட் அவர் எனக் கிடைக்கும் அதே போல் நாள் முழுவதுக்குமான காப்பர் லாஸினால் ஏற்பட்ட எனர்ஜி லாஸ் என்பது 0 521 1 36 2 051 கிலோவாட் அவர் ஆகும் எனவே காப்பர் மற்றும் ஐயன் லாஸினால் ஏற்பட்ட மொத்த எனர்ஜி லாஸ் 2 672 ஆகும் ன அடுத்து நாள் முழுவதுக்குமான மொத்த அவுட்புட் என்பது 310 105 185 170 கிலோவாட் அவர் ஆகும் ஆக ஆல் டே எஃபீசியென்சி என்பது அவுட்புட்அவுட்புட் லாசஸ் அவுட்புட் மற்றும் லாசஸைப் பொருத்தினால் நமக்கு 96 7 சதவீத எஃபீசியென்சி கிடைக்கும் இது போல் மேலும் ஒன்று அல்லது இரண்டு எடுத்துக்காட்டுகள் ஆட்டோ டிரான்ஸ்பார்மரில் உள்ளன அதைப் பற்றி அடுத்த விரிவுரையில் பார்ப்போம்